இப்போது ஒருமுனை மின்தொகுப்பின் இணைப்பு பற்றி நாம் விவாதிப்போம் வி தொகுதி ஒருமுனை மின்தொகுப்பின் வழியே இடைமுகபடுத்தப்பட உள்ளது வி தொகுதி ஒருமுனை மின்தொகுப்புடன் இணைக்கப்பட்டுள்ள படத்தினை முதலில் வரைவோம் பிறகு பி வி தொகுதி முனைகள் உடன் இடையகப்படுத்தப்பட்டுள்ளன இது ஒரு ஒற்றை கட்ட மாறுதிசையாக்கியுடன் இணைக்கப்பட்டுள்ளது இது நான்கு சுவிட்சுகள் கொண்ட ஒரு வலை சுற்று அல்லது முழு வலை சுற்று மற்றும் இந்த வலை சுற்றின் கரங்களின் மையத்திலிருந்து இதை ஒரு ஒற்றை கட்ட மின்மாற்றியுடன் இணைக்கிறோம் மற்றும் மின்மாற்றியின் இரண்டாம் பக்கமானது ஒரு மின்தூண்டியுடன் இணைக்கப்பட்டுள்ளது மற்றும் மின்தூண்டி வழியாக மின் தொகுப்பின் லைன் நியூட்ரல் கோடுடன் இணைக்கப்பட்டுள்ளது இது நாம் முன்னர் விவாதித்த ஒரு முனை மின் தொகுப்பின் அடிப்படை கட்டமைப்பு இந்த பகுதிகளுக்கு பி மாறுதிசையாக்கி என்று பெயரிடுவோம் இங்கே கேட் டிரைவ் இப்போது மும்முனை போலல்லாமல் நான்கு சுவிட்சுகளை மட்டுமே கொண்டு இயக்க வேண்டும் எனவே நான்கு கேட் டிரைவ்களை வைத்திருப்போம் கேட் டிரைவிற்கான சிக்னல்கள் ஒரு PWM தொகுதியிலிருந்து வருகின்றன இந்த நான்கு சுவிட்சுகளை இயக்க PWM வகையைப் பொறுத்து PWM தொகுதி இரண்டு சமிக்ஞைகளை வழங்கும் இப்போது மின் தொகுப்புக்கு மின்தூண்டல் வழியாக பாயும் மின்னோட்டத்தை நாம் உணர்ந்து கொள்வோம் நாம் தொகுப்புக்கு அதை செலுத்துகிறோம் அதை ig என அழைப்போம் மேலும் லைன் மற்றும் நியூட்ரலில் தொகுப்பின் மின்னழுத்தத்தை அளவிடலாம் இது vg மின்னழுத்தமாகும் மின்னழுத்தம் vg என்பது vm sinωt இது நிச்சயமாக நிறைய அலையென்களை கொண்டுள்ளது ஆனால் vg என்பது vm sinωt மற்றும் ig என்பது நாம் im sinωt என இருக்க வேண்டும் என்று விரும்பினோம் அதாவது ஒற்றுமை ஆற்றல் காரணியில் மின்னோட்டத்தை மின் தொகுப்பில் செலுத்த விரும்புகிறோம் எனவே இது vm sinωt என்று அழைத்தால் இது im sinωt ஆகும் இது உண்மையில் iβ இது vβ vα அல்லது iα இல்லை எனவே நாம் அதை உருவாக்க வேண்டும் நாம் α β ஒருங்கிணைப்பு அச்சில் பொருந்தும் α கூறுகளை உருவாக்க வேண்டும் ஒரு கட்ட மாற்றம் செய்யும் தொகுதியைக் கருத்தில் கொள்கிறேன் எனவே இந்த கட்ட மாற்றம் செய்யும் தொகுதி உள்ளீட்டு சமிக்ஞையை எடுத்து கொண்டு கட்டத்தை 90° ஆக மாற்றும் வேலையைச் செய்கிறது என்று சொல்லலாம் அதை நாம் எவ்வாறு உணர முடியும் என்பதைப் பார்ப்போம் இதுவே கட்ட மாற்றம் செய்யும் தொகுதியின் நோக்கம் எனலாம் எனவே கட்ட மாற்றம் செய்யும் தொகுதியின் உள்ளீட்டிற்கு நான் ig ஐக் கொடுப்பேன் ig என்பது iβ வாக எடுத்துக் கொள்ளப்படுகிறது ஏனெனில் இது ஒரு sinωt மற்றும் கட்ட மாற்றம் செய்யும் தொகுதியின் வெளியீடு உங்களுக்கு iα ஐ வழங்கும் எனவே இந்த im sinωt கட்ட மாற்றம் செய்யும் தொகுதி வழியாக அனுப்பப்பட்ட பிறகு இது 90 ஆல் மாற்றப்படும் im cosωt ஆக மாறும் இப்போது நான் iα ஐ வைத்திருக்கிறேன் மேலும் iβ ஐயும் வைத்திருக்கிறேன் எனவே இதை ஒரு மாற்றத்திற்கு பயன்படுத்த முடியும் இது αβ to dq உருமாற்றம் ஆகும் இது எனக்கு id மற்றும் iq வை கொடுக்கும் எனவே இப்போது இந்த id மற்றும் iq ஆகியவை DC அளவுகளாக இருக்கின்றன ஏனெனில் இது αβ to dq உருமாற்றம் ஆகும் ஒரு ρ உள்ளீடு கொடுக்கப்பட வேண்டும் எனவே அந்த ρ உள்ளீட்டை வழங்குகிறோம் இப்போது ρ என்றால் என்ன ρ என்பது αβ ஒருங்கிணைப்பு அச்சுக்கும் dq ஒருங்கிணைப்பு அச்சுக்கும் இடையிலான கோணம் இதை எவ்வாறு உருவாக்குவது என்பது பற்றி நான் பின்னர் விவாதிக்கிறேன் இப்போது id மற்றும் iq என்னிடம் உள்ளது இவை மின்னோட்டத்தின் DC அளவுகள் என்று சொல்லலாம் இப்போது இது போன்ற ஒரு கட்டுப்பாட்டு இயக்கும் முறையை நான் பெறுகிறேன் எனவே எனக்கு ஐடி உள்ளது id என்பது மும்முனை போலவே இருக்கும் மற்றும் பிழையானது PI ஒரு கட்டுப்படுத்திக்கு அனுப்பப்படுகிறது இதேபோல் நான் iq க்கு மற்றொரு கட்டுப்பாட்டு இயக்கும் முறையை கொண்டிருப்பேன்இதில் iq பின்னூட்டம் கொடுக்கப்பட்டு ஒரு PI கட்டுப்படுத்தியை கொண்டிருப்பேன் எனவே id மற்றும் iq க்கு நாம் எதை அமைக்க வேண்டும் என்று பார்ப்போம் id iq என்பவை மாற்றப்பட்ட மின்னோட்டம் ஆகும் அவை இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது இவை அனைத்தும் உள்ளீட்டு அளவீட்டிலிருந்து வழங்கப்படுகிறது இப்போது இந்த PI இந்த இரண்டு PI வெளியீடுகள் ஒரு உருமாற்றத்தின் மூலம் அனுப்பப்படும் இந்த PI கட்டுப்படுத்தி வெளியீடுகள் இன்வெர்ட்டரைக் கட்டுப்படுத்த PWM க்கு வழங்க வேண்டிய மின்னழுத்தங்களைக் குறிக்கும் எனவே இது ஒரு dq முதல் αβ உருமாற்றமாக இருக்கும் இதற்கு ρ உடைய அளவிடும் தேவைப்படும் இது dq அச்சுக்கும் αβ அச்சிற்கும் இடையிலான கோணம் ஆகும் இதன் வெளியீடு vα vβ ஆக இருக்கும் மேலும் இவை இரண்டும் PWM சமிக்கைகளை உருவாக்குவதற்கு தேவையான குறிப்பாக செயல்படும் இதன் பொருள் இது ஒரு முக்கோணத்துடன் ஒப்பிடுவதற்கான சமிக்ஞையாக வழங்கப்படும் மற்றும் மேலும் அது கேட் டிரைவிற்குக் கொடுப்பதற்கான துடிப்புகளை உருவாக்கும் இப்போது நாம் vα மற்றும் vβ இரண்டையும் பயன்படுத்தத் தேவையில்லை இங்கே vg என்பது vm sinωt ஆகும் மேலும் அது vβ ஆகும் இப்போது ig என்பது iβ vg என்பது vβ இவை நம்மிடம் உள்ள β அச்சு கூறுகள் இந்த கட்ட மாற்றத்தால் α அச்சு கூறுகளை உருவாக்கினோம் நாம் முதலில் iα ஐ உருவாக்கினோம் பின்னர் அதிலிருந்து id மற்றும் iq ஆகியவை பெறப்பட்டன எனவே நமக்கு உருமாற்றத்தை வழங்குவதற்காக உருவாக்கப்பட்டவை α அச்சு கூறுகள் ஆகும் நாம் β அச்சு கூறுகளை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் இதனால் DC டொமைனாக இருக்கும் dq டொமைனுக்குள் சென்று இந்த புள்ளி கட்டுப்பாட்டை நீங்கள் அமைக்க முடியும் எனவே இவற்றில் ஒன்றை மட்டுமே இங்கு பயன்படுத்துவோம் v β இங்கே எடுத்துக்கொள்வதால் இதை vm cosωt என்று இல்லாமல் vm sinωt என்று எடுத்துக்கொள்கிறோம் அதைப் நாம் பயன்படுத்துவோம் இது PWM க்குச் இப்போது செல்கிறது இது நமக்கு PWM சிக்னல்களை உருவாக்கும் கேட் டிரைவை உருவாக்கும் பின்னர் அது மின்னோட்டத்தை இயக்கி மின் தொகுப்பில் செலுத்துகிறது இப்போது மின் தொகுப்பில் செலுத்தப்படுகிற ig மின்னோட்டம் உண்மையில் கட்டுப்படுத்தப்படுகிறது ஏனெனில் இவை மின்னோட்ட கட்டுப்படுத்திகள் இவற்றை கொண்டு மின்னோட்டத்தை கட்டுப்படுத்துகிறோம் இந்த மாதிரி அளவுகளை நாம் நிர்ணயிக்க வேண்டும் இந்த மாதிரி அளவுகளை நிர்ணயிக்கப்படுவதற்கு முன் இந்த இரண்டு வரிசைகளையும் எவ்வாறு பெறப்போகிறோம் என்று பார்ப்போம் மற்றொரு கட்ட மாற்றியை பயன்படுத்துகிறேன் அதற்கான உள்ளீடு v g ஆகும் இது vβ ஆகும் மேலும் நான் αβ to dq உருமாற்றத்தை பயன்படுத்துவேன் கட்ட மாற்ற வெளியீடு எனக்கு vα ஐ கொடுக்கப் போகிறது ஏனெனில் இது 90 டிகிரியாக மாற்றப்பட்டுள்ளது இப்போது இது vm cosωt இது முன்னர் vm sinωt என இருந்திருக்கும் மற்றும் நான் இங்கே vg ஐப் பயன்படுத்தலாம் எனவே இது எனக்கு vβ மற்றும் vα ஐக் கொடுக்கும் நான் அதை αβ to dq மாற்றத்திற்கு கொடுக்கும்போது அவை எனக்கு vd மற்றும் vq ஐ வழங்கும் இது ஒரு வரிசை உள்ளீட்டைக் கொண்டிருக்கும் எனவே இந்த வரிசை உள்ளீட்டை எவ்வாறு பெறுவது நான் இங்கே ஒரு கட்டுப்பாட்டு அமைப்பை அமைப்பேன் எனக்கு ஒரு குறிப்பு மற்றும் பின்னூட்ட புள்ளி vq இருக்கும் இது மாற்றப்பட்ட vq ஆகும் இதன் பிழை ஒரு PI தொகுதிக்கு வழங்கப்படுகிறது மும்முனை அமைப்பில் நாம் செய்ததைப் போலவே PI தொகுதியின் வெளியீடு ρ αβ to dq க்கு மாற்றுவதற்காக வழங்கப்படுகிறது இப்போது இந்த vq ஐ 0 ஆக வைத்து பின்னர் இறுதியாக இந்த கட்டுப்பாட்டு இயக்கு முறையில் இந்த PI கட்டுப்படுத்தி ஒரு அதிக பெருக்கம் கொண்ட கட்டுப்பாட்டாளராக இருப்பதால் இந்த பிழையை 0 ஆக மாற்றும் அதாவது vq 0 ஆக மாறும் இதனால் vq என்பது 0 ஆகும் vq உடன் பொறுத்தும் எனவே ρ என்பது ஒரு வகை கோணம் இது dq அச்சு vd மின்னழுத்த தளத்தின் திசையன் உடன் ஒன்றி அமையும் எனவே இது vg உடன் ஒன்றியமைக்கப்பட்டவுடன் நான் மின்னோட்ட தொகுப்பு புள்ளிகளுக்கு அல்லது மின்னோட்ட குறிப்புகளுக்கு கட்டளைகளை நிர்ணயிக்க முடியும் எனவே மின்னோட்டத்தின் எந்தவொரு சார்பு தொடர்புகளையும் நான் கொண்டிருக்க விரும்பவில்லை ஒத்த மின்னோட்டம் அல்லது இயக்கத்திலுள்ள மின்னோட்டத்தை மட்டுமே செலுத்த விரும்புகிறேன் அதாவது iq ஐ 0 ஆக மாற்ற வேண்டும் எந்த சார்பு தொடர்புகளும் இருக்கக்கூடாது பின்னர் மின்னோட்ட தளத்தின் கட்டங்கள் மின்னழுத்த தளத்தின் திசையனுடன் ஒத்துப்போகிறது இது சுழலும் dq அச்சுக்கு அல்லது dq ஒருங்கமைப்புக்கு ஒத்ததாக இருக்கும் இது ஒரு மூன்று கட்ட அமைப்பைப் போலவே இருக்கும் எனவே நாம் iq ஐ 0 ஆக அமைப்போம் மற்றும் இங்கு id க்கு வழங்கப்படும் மதிப்பு மின்னோட்டத்தின் வீச்சாக இந்த மின் தூண்டி வழியாக மின் தொகுப்பில் செலுத்தப்படும் ஆற்றலுக்கு இணையாக இருக்கும் ஏனெனில் மின்னழுத்தம் என்பது மின் தொகுப்பில் நிலையாக வைக்கப்படும் எனவே id என்ற புள்ளியின் மதிப்பு உண்மையில் MPPT கட்டுப்பாட்டு வழிமுறையின் வெளியீட்டைக் கொண்டிருக்க வேண்டும் எனவே இந்த MPPT தொகுதியை அமைப்பேன் இப்போது இது vt யின் முனைய மின்னழுத்தம் பி வி மின்னோட்டத்தையும் அளவிடுவேன் நம்மிடம் ஒரு MPPT தொகுதி இருக்கும் அதன் உள்ளீடுகள் Vt மற்றும் It ஆகும் அதிலிருந்து ஆற்றல் கணக்கிடப்படும் ஒரு MPPT வழிமுறையை பயன்படுத்தி பெறப்படும் வெளியீடு என்பது அதிகபட்ச ஆற்றல் தரும் புள்ளியில் உள்ள மின்னூட்டத்திற்கு நேர்விகிதத்தில் இருக்கும் அது id க்கு ஒரு செட் பாயிண்டாக வழங்கப்படும் எனவே MPPT இன் வெளியீடு id யை தீர்மானிக்கும் மற்றும் id பி வி பேனலின் பாயும் மின்னோட்டம் அதிகபட்ச சக்தி புள்ளியுடன் ஒத்திருக்கும் இந்த முறையில் நாம் ஒருங்கிணைந்த MPPT கட்டுப்பாடு மற்றும் மின் தொகுப்பு இணைப்பை பெறலாம் எனவே இது ஒரு ஒற்றை முனை உள்ள மாறுதிசையாக்கி இணைக்கப்பட்ட மின் தொகுப்பு வரைபடமாக இருக்கும் இப்போது இந்த இரண்டு கட்ட மாற்றம் செய்யும் தொகுதிகள் என்பது என்ன கட்ட மாற்றத்தை எவ்வாறு செய்வீர்கள் நான் இப்போது அதை கூறுகிறேன் 90 ° கட்ட மாற்றத்தை எவ்வாறு பெறுகிறோம் என்பதை இப்போது பார்ப்போம் எனவே இந்த வரைபடம் x அச்சு ω அதிர்வெண் நேரம் அல்ல இந்த வரைபடம் y அச்சின் வீச்சளவு கொண்டுள்ளது மற்றும் இந்த வரைபடம் y அச்சின் கட்டத்தை அப்படியே கொண்டுள்ளது இப்போது முதல் வடிவ வடிப்பானைக் கவனியுங்கள் இப்போது முதல் வடிவ வடிப்பான் ஒரு வீச்சினை ω க்கு எதிராக கொண்டிருக்கும் இந்த சாய்வு 20 dB decade மற்றும் வீச்சளவு வளைவின் தட்டையான பகுதிக்குக் கீழே 3dB புள்ளியைக் கண்டறியவும் அதாவது 3 dB இல் கீழே உள்ள வீச்சளவு DC ஆகும் எனவே இது கீழே உள்ள 3 dB புள்ளி இப்போது இந்த கட்டத்தில் பெருக்கம் 0 707 ஆகும் இப்போது ஒரு அதிர்வெண்ணை எடுத்துக் கொள்ளுங்கள் இந்த செங்குத்து கோட்டை வெட்டும் அதிர்வெண்ணை எடுத்து அதில் கட்ட வளைவைப் பாருங்கள் அந்த 3 dB புள்ளியில் கட்டம் 45° ஆக இருக்கும் எனவே இது 0 ° 45 ° இறுதியில் இந்த கட்ட வளைவு 90° ஐ எட்டும் எனவே நமக்கு மின் தொகுப்பின் அதிர்வெண் மிகவும் நிலையானது ஆனால் இது 49 5 முதல் 50 5 ஹெர்ட்ஸ் வரை வேறுபடுகிறது இது மிகச் சிறிய விளிம்பு இது ஏறக்குறைய 50 ஹெர்ட்ஸ் ஆகும் எனவே இந்த முனை 50 ஹெர்ட்ஸ் அதிர்வெண்ணில் இருக்க வேண்டும் இப்போது இந்த நிலையில் பெருக்கம் ω DC பொருத்து 0 707 ஆக உள்ளது அல்லது இந்த வளைவின் தட்டையான பகுதியைப் பொறுத்தவரை 0 707 ஆக உள்ளது என்று கூறலாம் எனவே முதல் ஆர்டர் வடிப்பானைக் கொண்டிருந்தால் அதாவது 50 ஹெர்ட்ஸில் பெருக்கம் ஆனது 0 707 என இருந்திருக்கும் அல்லது 45 டிகிரி கோணத்தைக் கொண்டிருக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருந்தால் இது போன்ற இரண்டு முதல் ஆர்டர் வடிப்பான்களைப் பயன்படுத்துவேன் ஒவ்வொன்றும் 45° ஐ வழங்கும் நான் அந்த முறையில் சார்பை செலுத்தினால் 3 dB புள்ளி 50 ஹெர்ட்ஸில் எங்கு இருக்கும் இந்த முதல் வடிவ வடிப்பான் நமக்கு 0 707 பெருக்கத்தை மற்றும் 45 ° மாற்றத்தை கொடுக்கும் மற்றொரு முதல் வடிவ வடிப்பான் மீண்டும் நமக்கு 0 707 பெருக்கத்தை மற்றும் 45° மாற்றத்தை கொடுக்கும் ஒட்டுமொத்தமாக 0 707 மற்றும் 0 707 எனவே பெருக்கம் 0 5 ஆகவும் 90 ° கோண மாற்றத்தையும் பெறுகிறேன் இப்போது இதை ஒரு பெருக்கும் தொகுதி வழியாக அனுப்பினால் நமக்கு 1 ஐ பெருக்கமாக பெறுகிறேன் இது உள்ளீட்டைப் போலவே மற்றும் 90° மாற்றத்துடன் இருக்கும் எனவே நான் உள்ளீட்டில் xm sinωt அலைவடிவம் கொண்டிருந்தால் அது கடந்து செல்லும் போது இங்கே வெளியீட்டில் xm cosωt ஐப் பெறுவீர்கள் எனவே நீங்கள் 90° கட்ட மாற்றத்தை இவ்வாறு உருவாக்குவீர்கள் நான் இங்கே சுட்டிக்காட்டிய ஒன்று இதுவும் மற்றும் இதுவும் எனவே இதன் மூலம் இந்த முழு ஒற்றை முனை மின் தொகுப்பு இணைக்கப்பட்ட மாறுதிசையாக்கியை கொண்ட கட்டமைப்பை செயல்படுத்தப்படலாம்